கூட்டு தர்க்க வடிவமைப்புகளை பொறுத்தமட்டில் நாம் சில வடிவமைப்பு உத்திகளை பயன்படுத்த வேண்டும் நாம் இங்கு ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அதை விவரமாக காண்போம் அதை பயன்படுத்தி மற்ற மின்சுற்று வடிவமைப்புகளை பற்றி பார்ப்போம் உதாரணமாக மூன்று உள்ளீடுகள் கொண்ட பெரும்பான்மை கேட் வடிவமைப்பு தொகுதியை எடுத்துக்கொள்வோம் அதில் A B மற்றும் C என மூன்று உள்ளீடுகள் உள்ளது மற்றும் ஒரு வெளியீடு உள்ளது இங்கே பெரும்பாலான உள்ளீடுகள் 1 என இருந்தால் வெளியீடு 1 என்பது கிடைக்கும் இல்லாவிடில் வெளியீடு 0 என இருக்கும் ஆக எந்த ஒரு கூட்டு வடிவமைப்பும் உண்மை அட்டவணை வடிவமைப்பில் இருந்து தொடங்கும் நம்மிடம் மூன்று உள்ளீடுகள் A B C மற்றும் ஒரு வெளியீடு F உள்ளது இப்போது சாத்தியமுள்ள உள்ளீடுகள் மற்றும் அதனால் கிடைக்கும் வெளியீடு ஆகியன இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த உண்மை அட்டவணையை எழுதிய பிறகு அடுத்து செய்யவேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்றால் அது கர்னா வரை படமாகும் நாம் இந்த தொகுதியின் தர்க்க வெளிப்பாடு என்ன என்பதை உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த கர்னா வரைபடம் உதவும் மூன்று மாறிகள் கொண்ட கர்னா வரைபடம் ஒன்றை வரைவோம் அது ஒரு பக்கம் மாறிகள் A B மற்றொருபக்கம் மாறி C என இருக்கும் ஒரு புறம் இந்த இணைகள் 00 01 11 01 இருக்கும் மற்றொருபுறம் 0 மற்றும் 1 இருக்கும் இப்போது வெளியீட்டை பொறுத்தவரை 0 0 0 என்பதற்கு 0 எனவும் 0 0 1 என்பதற்கு 0 எனவும் 0 1 0 என்பதற்கு 0 எனவும் 0 0 1 என்பதற்கு 1 எனவும் 1 0 0 என்பதற்கு 0 எனவும் 1 0 1 என்பதற்கு 1 எனவும் 1 1 0 என்பதற்கு 1 எனவும் மற்றும் 1 1 1 என்பதற்கு 1 எனவும் இருக்கும் இதற்கான கர்னா வரைபடம் இதுதான் இதன்பிறகு நாம் முந்தைய வகுப்புகளில் பார்த்ததைப் போல 1 என்பதன் பெரிய தொகுப்புகளை குறிப்பிடுகின்றோம் இதுபோன்ற தொகுப்புகள் நமக்கு இங்கே கிடைக்கும் நமக்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்ற வெளிப்பாடுகள் கிடைக்கும் இந்த தொகுப்பை பொறுத்தவரை இது AB எனவும் இந்த தொகுப்பில் A மாறவில்லை எனவே AC எனவும் இந்த தொகுப்பில் BC எனவும் மொத்தத்தில் AB கூட்டல் AC கூட்டல் BC என்ற வெளிப்பாடு கிடைக்கும் இந்த வெளிப்பாட்டை பார்க்கும் போது இது சரியான ஒன்றாக தெரிகிறது ஏனென்றால் நம்முடைய நோக்கம் பெரும்பாலான உள்ளீடுகள் 1 என இருந்தால் வெளியீடு 1 என்பது கிடைக்க வேண்டும் இங்கு A மற்றும் B என இரண்டுமே 1 என உள்ளது ஆக இயற்கையாகவே பெரும்பான்மை வெளியீடு 1 என கிடைக்கும் இதைப்போல A மற்றும் C என இரண்டுமே 1 என உள்ளது B மற்றும் C என இரண்டுமே 1 என உள்ளது எனவே பெரும்பான்மை செயல்பாடு சரியாக குறிப்பிடபட்டுவிட்டது இப்போது நீங்கள் அதற்குரிய எண்முறை தர்க்க மின்சுற்றை வரையலாம் அதாவது கூட்டு மின்சுற்று இதற்கு AND கேட்டுகள் பயன்படுத்தலாம் இதை வடிவம் கொடுப்பதற்கு AB AC மற்றும் BC என உள்ளீடுகள் இருக்கும் பிறகு அனைத்தையும் கூட்டல் செய்ய ஒரு OR கேட் இருக்கும் அதன் வெளியீடாக நமக்கு F செயல்பாட்டு வெளியீடு கிடைக்கும் இவ்வாறு கூட்டு மின்சுற்று வடிவமைப்பில் நாம் உண்மை அட்டவணை மற்றும் கர்னா வரைபடம் ஆகியவற்றின் உதவியோடு தர்க்க வெளிப்பாட்டை முடிவு செய்கிறோம் ஆனால் உள்ளீடுகளின் எண்ணிக்கை என்பது 4 ஐ விட அதிகமாக இருந்தால் நாம் கர்னா வரைபடத்தை ஒரு காகிதத்தில் வரைவது கடினமாகும் ஆக இது சிக்கலை உருவாக்கும் அதை தீர்ப்பதற்கு வேறுசில வழிமுறைகள் இருக்கின்றன அதை நம்முடைய எண்முறை தர்க்க வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம் அடுத்து நாம் தொடர் மின்சுற்று பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு நுண்செயலிகள் மற்றும் நுண் கட்டுப்படுத்திகள் ஆகியவற்றில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மின்சுற்று பற்றி பார்ப்போம் அது சேர்க்கை மின்சுற்று ஆகும் இந்த சேர்க்கை மின்சுற்றை கவனமாக பார்ப்போம் ஏனென்றால் இது எல்லா செயலிகளிலும் அதிகமாக பயன்படுத்தக் கூடிய ஒன்றாகும் இந்த சேர்க்கை மின்சுற்று என்ன செய்யும் என்றால் அது பிட்டுகளை கூட்டல் செய்யும் இது இரண்டு வகைப்படும் ஒன்று அரை சேர்க்கை மின்சுற்று எனப்படும் மற்றொன்று முழு சேர்க்கை மின்சுற்று எனப்படும் இதில் அரை சேர்க்கை மின்சுற்று இரண்டு உள்ளீடுகள் A மற்றும் B ஆகியவற்றைக் கொண்டது இரண்டு வெளியீடுகளை அதாவது ஒன்று கூட்டுதொகை மற்றொன்று கேரி ஆகியவற்றையும் கொண்டது இந்த கூட்டு மின்சுற்றின் உண்மை அட்டவணையை பார்ப்போம் இதில் உள்ளீடு சேர்க்கைகள் 00 01 10 11 என்பதாகும் முதலில் நமக்கு கூட்டுதொகை 0 மற்றும் கேரி 0 அடுத்து கூட்டுதொகை 1 மற்றும் கேரி 0 அடுத்து கூட்டுதொகை 1 மற்றும் கேரி 0 அடுத்து கூட்டுதொகை 0 மற்றும் கேரி 1 என கிடைக்கும் அதாவது 1 மற்றும் 1 என்பதை பொறுத்தவரை நமக்கு கூட்டல் மதிப்பாக 2 என்பது கிடைக்கும் இதனை கூட்டுதொகை 0 மற்றும் கேரி 1 என குறிப்பிடுகிறோம் இப்போது நாம் இந்த கூட்டுத்தொகை பகுதியை கர்னா வரைபடமாக மாற்றும்போது 0 1 மற்றும் 1 0 ஆகியவற்றிற்கு 1 என குறிப்பிடுவோம் மற்ற இரண்டும் 0 என இருக்கும் இந்த ஒன்றுகளை 1's தொகுக்க முடியாது இருந்தாலும் நமக்கு வெளிப்பாடுகள் A B பார் மற்றும் A பார் B என கிடைக்கும் அதாவது இதன் அர்த்தம் A XOR B என்பதாகும் XOR என்பதற்கு பதிலாக '⊕' சின்னம் பயன்படுத்துகிறோம் கேரி பகுதி AB என குறிப்பிடப்படும் ஆக அரை சேர்க்கை மின்சுற்று என்பதை மெய்ப்பிக்க நாம் ஒரு XOR கேட் பயன்படுத்துகிறோம் இதற்கு A மற்றும் B ஆகியவை உள்ளீடுகள் ஆகும் மேலும் ஒரு AND கேட் பயன்படுத்துகிறோம் இதற்கு A மற்றும் B ஆகியவை இணைக்கப்பட்டிருக்கும் இவற்றில் கூட்டுத்தொகை மற்றும் கேரி ஆகியன வெளியீடாக இருக்கும் இந்த அரை சேர்க்கை மின்சுற்று 2 பிட்டுகளை உள்ளீடாக கொண்டது ஒருவேளை 3 பிட்டுகளை கூட்டல் செய்ய வேண்டுமென்றால் நாம் முழு சேர்க்கை மின்சுற்றை உருவாக்க வேண்டும் முழு சேர்க்கை மின்சுற்று A B என 2 உள்ளீடுகளை கொண்டிருக்கும் மேலும் மூன்றாவதாக கேரி இன் Cin என்கிற உள்ளீடை கொண்டிருக்கும் இது முந்தைய நிலையில் இருந்து வரும் உள்ளீட்டை குறிக்கும் வெளியீடுகளை பொறுத்தவரை தற்போதைய நிலையின் கூட்டுத்தொகை மற்றும் கேரி ஆகியன இதில் இருக்கும் அடுத்து உண்மை அட்டவணையை குறிப்பிட்டால் அது A B மற்றும் கேரி இன் எனவும் மற்றொருபுறம் கூட்டுத்தொகை மற்றும் கேரி அவுட் என இருக்கும் இப்போது இதுபோன்ற உள்ளீடுகள் அதாவது 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 இருக்கும் முதலில் கூட்டுத்தொகை 0 மற்றும் கேரி அவுட் 0 அடுத்து கூட்டுத்தொகை 1 மற்றும் கேரிஅவுட் 0 அடுத்து கூட்டுத்தொகை 1 மற்றும் கேரிஅவுட் 0 அடுத்து கூட்டுத்தொகை 0 மற்றும் கேரிஅவுட் 1 அடுத்து கூட்டுத்தொகை 1 மற்றும் கேரிஅவுட் 0 அடுத்து கூட்டுத்தொகை 0 மற்றும் கேரிஅவுட் 1 அடுத்து கூட்டுத்தொகை 0 மற்றும் கேரிஅவுட் 1 நிறைவாக கூட்டுத்தொகை 1 மற்றும் கேரிஅவுட் 1 என கிடைக்கும் இப்போது உண்மை அட்டவணை மற்றும் செயல் சமன்பாடு ஆகியன கணக்கிடப்பட்டு விட்டன இந்த செயல் சமன்பாட்டை நாம் வடிவம் கொடுத்து உள் மின்சுற்றை உருவாக்க வேண்டும் இதே செயலை நாம் மாற்று வழியில் மேற்கொள்ளலாம் அதாவது அரை சேர்க்கை மின்சுற்று ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் A B என உள்ளீடுகள் கொடுத்தால் கூட்டுத்தொகை மற்றும் கேரி ஆகியன வெளியீடுகளாக கிடைக்கும் இப்போது இந்த கூட்டுத்தொகையை அடுத்த அரை சேர்க்கை மின் சுற்றுக்கு உள்ளீடாக இங்கே கொடுக்க வேண்டும் அதேபோல் இங்கு கேரி Cin கொடுக்க வேண்டும் ஆக இந்த அரை சேர்க்கை மின்சுற்று மூலமாக இறுதியான கூட்டுத்தொகை மற்றும் ஒரு கேரி கிடைக்கும் இப்போது ஒரு NOR கேட் எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு அரை சேர்க்கை மின்சுற்றுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற கேரிகளை உள்ளீடாக கொடுத்து இறுதியான கேரியை பெறவேண்டும் இவ்வாறு நாம் இரண்டு 1 பிட் எண்களை கூட்டல் செய்ய முடியும் மீதத்தையும் சேர்த்து இப்போது நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிட்டுகளை கொண்ட எண்ணை உதாரணத்திற்கு 4 பிட்டுகள் கொண்ட A மற்றும் B ஆகியவற்றை எப்படி கூட்டல் செய்வது இன்று பார்ப்போம் A A3 A2 A1 A0 மற்றும் B B3 B2 B1 B0 என்க இதை கூட்டல் செய்ய முழு சேர்க்கை மின்சுற்றை பயன்படுத்த வேண்டும் முதலாவது நிலையில் முழு சேர்க்கை மின்சுற்றில் A0 மற்றும் B0 ஆகியவற்றை உள்ளீடாக கொடுக்கவேண்டும் இது கூட்டுத்தொகை S0 என்பதை கொடுக்கும் அடுத்த நிலையில் உள்ள முழு சேர்க்கை மின்சுற்றில் A1 மற்றும் B1 ஆகியவற்றை உள்ளீடாக கொடுக்கவேண்டும் இது கூட்டுத்தொகை S1 என்பதை கொடுக்கும் அடுத்த நிலை முழு சேர்க்கை மின்சுற்றில் A2 மற்றும் B2 ஆகியவற்றை உள்ளீடாக கொடுக்கவேண்டும் இது கூட்டுத்தொகை S2 என்பதை கொடுக்கும் கடைசியாக இந்த முழு சேர்க்கை மின்சுற்றில் A3 மற்றும் B3 ஆகியவற்றை உள்ளீடாக கொடுக்கவேண்டும் இது கூட்டுத்தொகை S3 என்பதை கொடுக்கும் அடுத்ததாக கேரி பகுதி உள்ளது இங்கு Cin என்பது 0 ஆகும் எனவே இதை தரை முனயத்துடன் இணைக்கின்றோம் இந்த நிலையில் கிடைக்கக்கூடிய மீத வெளியீடு அடுத்த நிலைக்கு உள்ளீடாக கொடுக்கப்படுகிறது இவ்வாறு கடைசி நிலைவரை கொடுக்கப்பட்டு இறுதியில் நமக்கு ஒட்டுமொத்த 4 பிட்டுகளின் கூட்டல் கேரி வெளியீடு ஆகியன கிடைக்கின்றது இவ்வாறு நாம் முழு சேர்க்கை மின்சுற்றுகளை இணைப்பதன் மூலமாக அதிக பிட்டுகள் கொண்ட எண்களை கூட்டல் செய்யக்கூடிய மின்சுற்றுகளை பெறமுடியும் இம்மாதிரியான சேர்க்கை மின்சுற்றுகள் ரிப்பிள் கேரி சேர்க்கை மின்சுற்று என்று அழைக்கப்படும் ஏனென்றால் கேரி பிட் முந்தைய நிலைகளில் இருந்து கடைசி நிலை வரை கடத்தி கொண்டு வரப்படுகிறது இதனால் ஏற்படும் தாமதம் சற்று அதிகமாக இருக்கும் எனவே பெரும்பாலான செயலிகள் மேம்படுத்தப்பட்ட சேர்க்கை மின்சுற்றுகளை பயன்படுத்துகின்றன நாம் VLSI புத்தகங்கள் படிக்கும்போது எத்தனை வகையான சேர்க்கை மின்சுற்றுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவற்றில் ஒன்றுதான் அதிவேக சேர்க்கை மின்சுற்றாக கருதப்படக்கூடிய மீத முன்னோக்கி சேர்க்கை மின்சுற்று ஆகும் இதில் முன்கூட்டியே கேரி கணக்கிடப்பட்டுவிடும் ஆனால் ரிப்பிள் மீத சேர்க்கை மின் சுற்றை பொறுத்தவரை முந்தைய நிலைகள் கணக்கிட படும்வரை காத்திருக்க வேண்டும் இதில் ஏராளமான தர்க்க செயல்கள் இருந்தாலும் இவை அதிவேக பயன்பாடுளுக்கு பயன்படுகின்றன Sequential circuits அடுத்து நாம் செயலிகளை வடிவமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கூறுகளின் வகையை பற்றிபார்ப்போம் அது தொடர் மின் சுற்றுகள் ஆகும் இந்த தொடர் மின் சுற்றுகளை கட்டமைக்க பயன்படும் ஒன்றுதான் ஃபிளிப் ஃப்ளாப் எனப்படுவது இது முந்தைய நிலை வெளியீடுகளை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையது கூட்டு மின்சுற்றுகள் அவ்வாறு முந்தைய வெளியீடுகள் எதையும் நினைவில் கொள்வதில்லை ஆனால் சில இடங்களில் முந்தைய நிலை வெளியீடுகள் நமக்கு தேவைப்படும் அதை நாம் ஃபிளிப் ஃப்ளாப் மூலமாக சாத்தியப்படுத்தி கொள்கிறோம் AND கேட்டை எடுத்துக்கொண்டால் அது தற்போது கொடுக்கப்படும் உள்ளீடுகளை பொறுத்து வெளியீட்டை கொடுக்கும் முந்தைய வெளியீடுகள் என்ன என்பதைப்பற்றி எடுத்துக் கொள்ளாது ஆனால் சிலநேரங்களில் முந்தைய நிலை மின்சுற்றுகளில் உள்ள தகவல்கள் தேவைப்படலாம் இதற்காக நாம் இன்னொரு வகை மின்சுற்றான ஃபிளிப் ஃப்ளாப் பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக ஒரு எளிய வகை ஃபிளிப் ஃப்ளாப் வகையை பற்றி பார்ப்போம் அது D ஃபிளிப் ஃப்ளாப் ஆகும் அதில் D என்பது உள்ளீடு அல்லது உள்ளீட்டு தரவு ஆகும் மேலும் Q என்பது வெளியீடாகும் பொதுவாக இரண்டு வெளியீடுகள் அதாவது Q மற்றும் Q பார் என இருக்கும் அதில் Q பார் என்பது Q வின் எதிர்மறை ஆகும் சில இடங்களில் Q பார் வெளிப்படையாக இருக்காது பல இடங்களில் Q மற்றும் Q பார் ஆகியன இருக்கும் சில தர்க்க வெளியீடுகளில் Q பார் இருக்காது மற்றுமொரு முக்கியமான உள்ளீடு என்னவென்றால் அது கடிகார சமிக்ஞை ஆகும் இந்த கடிகார சமிக்ஞை ஃபிளிப் ஃப்ளாப்பின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் எப்பொழுதெல்லாம் கடிகார சமிக்ஞை பெறப்படுகிறதோ அப்பொழுது இந்த D இன் மதிப்பு Q ற்கு நகல் எடுக்கப்படும் மற்றும் Q பார் என்பது Q இன் எதிர்மறையாக இருக்கும் ஒருவேளை கடிகார சமிக்ஞை இல்லை என்றால் இது முந்தைய மதிப்பை அப்படியே கொண்டிருக்கும் இப்போது உண்மை அட்டவணையை பார்த்தால் D பிட் 0 என இருக்கும்போது Q என்பதும் 0 ஆக இருக்கும் D பிட் 1 என இருக்கும்போது Q என்பதும் 1 ஆக இருக்கும் அதேசமயம் கடிகார சமிக்ஞை மதிப்பு 1 என இருக்கவேண்டும் ஒருவேளை கடிகார சமிக்ஞையின் மதிப்பு 0 என இருந்தால் D என்பது 0 அல்லது 1 என எதுவாக இருந்தாலும் Q என்பது அதனுடைய முந்தைய மதிப்பான Qn 1 என்பதிலேயே இருக்கும் D இன் மதிப்பைப் சார்ந்து இருக்காது கடிகார சமிக்ஞை இல்லை என்றால் மின் சுற்றில் எந்த மாற்றமும் நேராது அது முந்தைய பதிவிலேயே தொடரும் அடுத்ததாக இந்த மின் சுற்றை எப்படி மெய்ப்பிப்பது என்று பார்ப்போம் இதை மெய்பிக்க கூட்டு மின்சுற்று கேட்டுகளை பயன்படுத்தலாம் முதலில் மின்சுற்றை வரைய முயற்சிப்போம் இந்த இடத்தில் D உள்ளீடும் கடிகார சமிக்ஞை உள்ளீடும் இரண்டு கேட்டுகளுக்கும் மேலும் D பார் இந்த இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக 2 குறுக்கு இணைப்பு NOR கேட்டுகள் Q மற்றும் Q பார் ஆகியவற்றை மெய்ப்பிக்க இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கும் இப்போது கடிகார சமிக்ஞை 0 என இருந்தால் என்ன நடக்குமெனில் இந்த இரண்டு இணைப்புகளிலும் 1 என கிடைக்கும் காரணம் இரண்டு NAND கேட்டுகளின் வெளியீடு 1 என இருக்கும் இதனால் இங்கு வரக்கூடிய Q பார் எதிர்மறையாக மாறி Q என தொடர்ந்து இருக்கும் இதைப்போலவே இங்கு வரக்கூடிய Q எதிர்மறையாக மாறி Q பார் என தொடர்ந்து இருக்கும் இதனால் Q மற்றும் Q பார் அப்படியே தொடரும் கடிகார சமிக்ஞை 0 என இருந்தால் மின் சுற்றுக்கு எந்த மாற்றமும் இல்லை கடிகார சமிக்ஞை 1 என இருந்தால் இந்த இடத்தில் D பார் மற்றும் இந்த இடத்தில் D என்ற மதிப்பும் கிடைக்கும் காரணம் இது இந்த புரட்டி வழியாக வருவதால் நமக்கு D என கிடைக்கிறது இப்போது D என்பது 1 எனில் இங்கு வரக்கூடிய D பார் என்பது 0 ஆக இருக்கும் ஒருவேளை Q பாரின் முந்தைய மதிப்பு 0 என வைத்துக்கொண்டால் இந்த NOR கேட்டில் 1 என கிடைக்கப்பெறும் இவ்வாறு D பார் இணைப்பில் D என்பது 1 எனில் D பார் 0 என இருக்கும் இங்கு Q பாரில் உள்ளது அது எதிர்மறையாக மாறி வருவதால் இங்கு இருக்கக்கூடிய மதிப்பு Q என தொடரும் இல்லையெனில் Q பார் என மாறும் இப்போது நாம் இந்த கூட்டு மின்சுற்றை எடுத்துக்கொள்வோம் அதை பயன்படுத்தி பல்வேறு தொகுப்புகளை அதாவது ஒப்பீட்டு மின்சுற்று போன்றவற்றை மெய்ப்பிக்கலாம் ஒப்பீட்டு தொகுப்பு என்பது இரண்டு எண்களை ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கு உதவும் A மற்றும் B ஆகியன 4 பிட் எண்கள் என வைத்துக்கொள்வோம் A A3 A2 A1 A0 மற்றும் எண் B B3 B2 B1 B0 இப்போது ஒப்பீட்டு மின் சுற்றில் வெளியீடுகள் சமன் அதிகம் மற்றும் குறைந்த மதிப்பாக இருக்கலாம் இந்த தொகுதியை பொறுத்தவரை A மற்றும் B ஆகியன 4 பிட் உள்ளீடுகள் ஆகும் வெளியீட்டை பொறுத்தவரை EQ GT மற்றும் LT ஆகிய மூன்று வெளியீடுகள் உள்ளன இப்போது உண்மை அட்டவணையை வரைந்தால் அதில் 8 நெடு வரிசைகள் மற்றும் 256 வரிசைகள் மற்றும் மெய்ப்பிக்க விரும்பும் நிபந்தனையை மின் சுற்றாக வரைய முடியும் பின்னர் மின்சுற்றை நம் விருப்பப்படி வடிவமைத்து கொள்ளலாம் இங்கே ஒரு சமன்பாடை எழுத நிபந்தனை என்னவென்றால் கொடுக்கப்பட்ட அனைத்து பிட்களும் சமமாக இருந்தால் வெளியீடு உண்மை என் கிடைக்க வேண்டும் ஆகவே நாம் இந்த XNOR கேட்டை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை குறிப்பிடுகிறோம் அதாவது AND AND AND A0 XNOR B0 ஆக எல்லா பிட்களும் சமமாக இருந்தால் இந்த XNOR வெளிப்பாடு 1 என இருக்கும் மற்றொருபுறம் GT என்பதன் வெளிபாட்டை பெற A ஆனது B என்பதைவிட அதிகமானதாக வைத்துக்கொண்டால் அதாவது A3 என்பது 1 மற்றும் B3 என்பது 0 என இருக்க வேண்டும் இதை A3 B3 பார் என குறிப்பிடலாம் அடுத்த நிபந்தனையில் A3 மற்றும் B3 ஆகியன சமமாக இருக்க வேண்டும் எனவே இதனை A3 XNOR B3 என குறிப்பிடலாம் அடுத்தது A2 B2 பார் என்ற நிபந்தனையில் A2 என்பது 1 மற்றும் B2 என்பது 0 என இருக்கும் அடுத்த நிபந்தனையில் A2 மற்றும் B2 சமமாக இருக்கும் ஆனால் A1 என்பது 1 எனவும் B1 என்பது 0 எனவும் இருக்கும் மேற்கூறிய நிபந்தனைகளுக்கு ஏற்ப வெளிப்பாடானது A3 XNOR B3 A2 XNOR B2 மற்றும் A1B1பார் என எழுதப்பட வேண்டும் நிறைவாக எல்லா பிட்களும் சமமாக கிடைத்துவிட்டன ஆனால் 0 என்ற இடத்தில் உள்ள பிட் மட்டும் வேறுபட்டிருக்கிறது எனவே A3 XNOR B3 A2 XNOR B2 A1 XNOR B1 பிறகு A0B0பார் என எழுதலாம் இந்த கடைசி வெளிப்பாடே GT என்பதை பெறுவதற்கான நிபந்தனை ஆகும் இதேபோல LT பெறுவதற்கான நிபந்தனையை ஒப்பீட்டு மின்சுற்றை பயன்படுத்தி வடிவமைக்க முடியும் இதே கருத்தை பயன்படுத்தி தொடர் மின்சுற்றுகளை மெய்ப்பிக்க முடியும் இதுவரை ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பை எப்படி மெய்ப்பிப்பது என பார்த்தோம் இப்போது செயலிகளில் பொதுவாகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு தொகுதி அதாவது பதிவேடு பற்றி பார்ப்போம் பதிவேடு என்பது ஃபிளிப் ஃப்ளாப்களின் தொகுப்பு ஆகும் இப்போது நமக்கு 4 பிட் பதிவேடு வேண்டுமென்றால் அதற்கு 4 D ஃபிளிப் ஃப்ளாப்கள் தேவைப்படும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஒரு 4 பிட் பதிவேடு ஆகும் இதில் 4 உள்ளீட்டு இணைப்புகள் மற்றும் 4 வெளியீட்டு இணைப்புகள் இருக்கும் இந்த 4 ஃபிளிப் ஃப்ளாப்களை பொறுத்தவரை முதல் உள்ளீடு முதல் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் இரண்டாவது உள்ளீடு இரண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் மூன்றாவது உள்ளீடு மூன்றாவது ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் நான்காவது உள்ளீடு நான்காவது ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் வெளியீட்டை பொறுத்தவரை இது முதல் வெளியீடு இது இரண்டாவது வெளியீடு இது மூன்றாவது வெளியீடு மற்றும் இது நான்காவது வெளியீடு ஆகும் இவ்வாறு 4 உள்ளீடுகள் மற்றும் 4 வெளியீடுகள் இணைக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் செல்லக்கூடிய இந்த கடிகார இணைப்பு பொதுவாக இருக்கும் ஆக அவை அனைத்தும் ஒரே கடிகார இணைப்பு மூலமாக செயல்படுகின்றன இவ்வகையான பதிவேடுகளை இணை ஏற்று பதிவேடு எனலாம் எனவே இவற்றில் 4 பிட் உள்ளீடுகள் ஏற்றம் செய்யப்பட்டு வாசிக்க முடியும் ஆக இந்த பதிவேடானது செயலி வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும் பொதுவான ஒன்றாகும்